கடத்தல் அறிமுகம் கடைசி வகுப்பில் வெப்ப பரிமாற்றத்தை வரையறுத்தோம் பாடத்திட்டத்தின் குறிக்கோள்கள் மற்றும் வெப்ப பரிமாற்றத்தின் வெவ்வேறு முறைகள் என்ன என்பதை நாம் வரையறுத்துள்ளோம் இந்த விரிவுரையிலிருந்து நடத்துதலுடன் ஆரம்பிக்கலாம் எனவே கடத்தல் என்றால் என்ன கடத்தல் என்பது தற்செயலாக நகரும் துகள்களுக்கிடையேயான தொடர்புகளின் காரணமாக ஒரு பொருளின் அதிக ஆற்றலிலிருந்து குறைந்த ஆற்றல் துகள்களுக்கு ஆற்றலை மாற்றுவதைக் குறிக்கிறது எனவே அதிக ஆற்றல் மிக்க துகள்களுக்கு இடையேயான இந்த தொடர்பு காரணமாக ஆற்றலை குறைந்த ஆற்றல் துகள்களுக்கு மாற்றும் போக்கை உண்மையில் கொண்டிருக்கும் எனவே இந்த செயல்முறை வெப்ப பரிமாற்றத்தின் கடத்தல் முறை என குறிப்பிடப்படுகிறது எனவே ஒரு துகள் அதிக வெப்பநிலையில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் பின்னர் அவை இயற்கையாகவே அதிக ஆற்றலைக் கொண்டுள்ளன அதிக மூலக்கூறு ஆற்றல் பின்னர் மோதலின் காரணமாக அவை மோதலை அனுபவிக்கலாம் மற்றும் மோதலின் காரணமாக அவை உண்மையில் ஆற்றலை அதன் வெப்பநிலையை விட சிறியதாக இருக்கும் துகள்களுக்கு மாற்றும் எனவே இந்த செயல்முறையை கடத்தல் என்று அழைக்கப்படுகிறது எனவே இப்போது வெப்பநிலை சாய்வு முன்னிலையில் மிகவும் தெளிவாக வெப்பநிலை சாய்வு முன்னிலையில் ஆற்றல் பரிமாற்றம் வெப்பநிலை குறையும் திசையில் நிகழ வேண்டும் எனவே வெப்ப பரிமாற்ற செயல்முறையை அளவிடும் போது ஆற்றல் பரிமாற்றத்தின் திசை மிகவும் முக்கியமானது எனவே வெப்பநிலை சாய்வு இருக்கும் போது ஆற்றல் பரிமாற்றம் உண்மையில் வெப்பநிலை குறையும் திசையில் நடக்க வேண்டும் என்பதை அங்கீகரிக்க முக்கியம் எனவே பல்வேறு அளவீட்டு செயல்பாட்டில் வெப்ப பரிமாற்றம் நிகழும் திசையை நாம் உண்மையில் கணக்கில் எடுத்துக்கொள்வோம் வெப்பப் போக்குவரத்து செயல்முறை மற்றும் இந்த பாடத்திட்டத்தில் நாம் உருவாக்கும் பல்வேறு முறைகளை அளவிடுவதில் இது மிகவும் முக்கியமானது எனவே வெப்பநிலை குறையும் திசையில் ஏற்படும் ஆற்றல் பரிமாற்றத்தின் இந்த செயல்முறையே வெப்ப பரவல் என்று அழைக்கப்படுகிறது எனவே திரவங்கள் அல்லது திடப்பொருட்களில் கடத்தல் அல்லது வெப்ப பரவல் பொதுவாக மூலக்கூறு இடைவினைகள் மூலம் நிகழ்கிறது இருப்பினும் கடத்தி அல்லாத கடத்தும் பொருளில் லட்டீஸ் அலைகள் காரணமாக வழக்கமான போக்குவரத்து ஏற்படுகிறது இது முதன்மையாக லட்டீஸ் அலைகள் காரணமாகும் கடத்தி அல்லாத வெப்பப் பரவலைக் கட்டுப்படுத்தும் முதன்மை பொறிமுறையானது லட்டீஸ் அலைகள் ஆகும் மற்றும் கடத்திகளின் விஷயத்தில் எலக்ட்ரான்களின் மொழிபெயர்ப்பு இயக்கத்தால் இது முக்கியமாக நிர்வகிக்கப்படுகிறது இது முதன்மையாக உண்மையில் இருக்கும் எலக்ட்ரான்களின் மொழிபெயர்ப்பு இயக்கத்தால் நிர்வகிக்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான பொருட்கள் வெப்ப பரவலின் வழிமுறை உண்மையில் வேறுபட்டது அதற்கேற்ப இந்த பொருட்களின் பண்புகள் உண்மையில் வேறுபட்டதாக இருக்கும் எனவே நாம் பார்க்கப் போகும் அடுத்த அம்சம் வெப்பப் பரவல் செயல்முறையை எவ்வாறு அளவிடுவது என்பதுதான் எனவே வெப்ப பரவல் செயல்முறையின் அளவைப் பார்க்கப் போகிறோம் இப்போது கணக்கிடுவதற்கு விகித சமன்பாடுகளைப் பார்க்க வேண்டும் எனவே நாம் என்ன பார்க்கப் போகிறோம் இந்த செயல்முறைகளுக்கான விகித சமன்பாடுகளை எவ்வாறு எழுதுவது என்பதை நாம் உருவாக்கப் போகிறோம் குறிப்பாக நாம் குறிப்பிடுகிறோம் கடத்தல் காரணமாக கொடுக்கப்பட்ட அமைப்பில் வெப்ப பரிமாற்ற வீதத்தை எவ்வாறு மதிப்பிடுவது எனவே ஒரு குறிப்பிட்ட அமைப்பிற்கான வெப்பப் பரிமாற்ற வீதத்தை நான் மதிப்பிட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அதன் பிறகு அந்த விகிதத்தை இணைக்கும் அல்லது விகிதங்களை தொடர்புடைய உந்து சக்தி மற்றும் பிற பண்புகளுடன் இணைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆளும் சட்டங்கள் இருக்க வேண்டும் எனவே அத்தகைய விகிதச் சட்டமானது ஃபோரியரின் விகிதச் சட்டம் அல்லது ஃபோரியரின் சட்டம் என அழைக்கப்படுகிறது மற்றும் ஃபோரியரின் சட்டம் முக்கியமாக வெப்பப் போக்குவரத்தின் பாய்ச்சலைக் குறிக்கிறது இது வெப்பப் போக்குவரத்தின் பாய்ச்சலையும் வெப்பநிலை சாய்வையும் தொடர்புபடுத்துகிறது வெப்பப் போக்குவரத்து குறைந்துவரும் வெப்பநிலையின் திசையில் நிகழும் என்பதால் ஃபோரியரின் சட்டங்கள் வெப்பப் போக்குவரத்தின் ஃப்ளக்ஸ் எதிர்மறை வெப்பநிலை சாய்வுக்கு விகிதாசாரமாக இருக்கும் என்று கூறுகிறது எனவே நாம் ஒரு ஸ்லாப் எடுக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் ஸ்லாப் உண்மையில் கனசதுர வடிவில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு கனசதுர அடுக்கு என்று வைத்துக்கொள்வோம் மேலும் கனசதுரத்தின் குறுக்குவெட்டு பகுதி A என்று வைத்துக்கொள்வோம் மேலும் ஸ்லாப்பின் ஒரு முனையின் வெப்பநிலை T1 என்றும் ஸ்லாப்பின் மறுமுனையின் வெப்பநிலை T2 என்றும் வைத்துக்கொள்வோம் T1 உண்மையில் T2 ஐ விட பெரியது என்று வைத்துக்கொள்வோம் எனவே ஸ்லாப் உள்ளே வெப்பநிலை சுயவிவரம் என்னவாக இருக்கும் ஸ்லாப் உள்ளே ஒரு குறிப்பிட்ட சுயவிவரம் இருக்கும் மற்றும் வெப்பமானது உண்மையில் T1 வெப்பநிலையின் முடிவில் இருந்து T1 ஐ விட குறைவாக இருக்கும் T2 வெப்பநிலையின் இறுதிக்கு மாற்றப்படுகிறது எனவே இந்த திசையில் வெப்பம் உண்மையில் கொண்டு செல்லப்படுகிறது அல்லது ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்குக் கடத்தப்படும் ஆற்றல் ஓட்டம் இந்த திசையில் உள்ளது எனவே நான் ஆயங்களை வரைந்தால் இந்த திசையை x திசை என்று கூறுவோம் பின்னர் உண்மையில் இருக்கும் ஃப்ளக்ஸ் உண்மையில் கொண்டு செல்லப்படும் வெப்பப் பாய்வை உண்மையில் x திசையில் ஃப்ளக்ஸ் என்று எழுதலாம் அல்லது பொதுவாக qx இரட்டை பிரைம் என்று குறிப்பிடலாம் எனவே இனி இந்த பாடத்திட்டத்தில் q க்கான இரட்டை முதன்மை சூப்பர்ஸ்கிரிப்ட் அளவை பொதுவாக நாம் ஃப்ளக்ஸ் என்று குறிப்பிடுவோம் மற்றும் ஒரு சூப்பர்ஸ்கிரிப்ட் இல்லாமல் விகிதம் இருக்கும் மற்றும் இரட்டை முதன்மை சூப்பர்ஸ்கிரிப்ட் கொண்ட q உண்மையில் ஃப்ளக்ஸ் என்று குறிப்பிடப்படும் எனவே ஃபோரியர் விதி x திசையில் வெப்பப் போக்குவரத்தின் ஓட்டம் உண்மையில் மைனஸ் கே மூலம் வழங்கப்படுகிறது இது அந்தத் திசையில் வெப்பநிலை சாய்வுக்குள் ஸ்லாப்பின் கடத்துத்திறன் ஆகும் எனவே அதுதான் உண்மையில் வெப்பப் போக்குவரத்தின் பாய்ச்சலுக்கும் உந்து சக்தியாக இருக்கும் தொடர்புடைய வெப்பநிலை சாய்வுக்கும் இடையே உள்ள தொடர்பு A என்பது வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவு என்று வைத்துக் கொள்வோம் வெப்பப் போக்குவரத்து உண்மையில் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உண்மையில் ஸ்லாப்பின் குறுக்குவெட்டுகளில் உள்ளது எனவே ஸ்லாப்பின் குறுக்குவெட்டு வழியாக உண்மையில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கொண்டுசெல்லப்படும் வெப்பத்தின் வீதம் அடிப்படையில் குறுக்குவெட்டுப் பகுதியால் பெருக்கப்படும் ஃப்ளக்ஸ் மூலம் கொடுக்கப்படுகிறது எனவே வெப்பப் போக்குவரத்து வீதம் q என்பது x திசையில் A முறை மூலம் கொடுக்கப்படுகிறது A முறை qx இரட்டைப் பிரைம் மூலம் கொடுக்கப்படுகிறது இது முக்கியமாக அந்தத் திசையில் வெப்பநிலை சாய்வுக்குள் குறுக்கு வெட்டுப் பகுதியைக் கழித்தல் k மடங்குகளால் வழங்கப்படுகிறது எனவே வெப்பப் போக்குவரத்து வீதம் q என்பது வெப்பப் போக்குவரத்தின் பரப்பிற்கு விகிதாசாரமாக இருப்பதை இங்கிருந்து நாம் தெளிவாகக் காணலாம் இது உந்து சக்திக்கு விகிதாசாரமாகும் நிச்சயமாக விகிதம் k ஐப் பொறுத்தது இது பொருளின் வெப்ப கடத்துத்திறன் ஆகும் இப்போது வெப்ப கடத்துத்திறன் உண்மையில் ஒரு உள்ளார்ந்த சொத்து என்பதை நினைவில் கொள்க எனவே ஒரு பொருள் குறிப்பிடப்படும் தருணத்தில் அந்த பொருளின் வெப்ப கடத்துத்திறன் உண்மையில் நிலையானது அந்த பொருளின் வெப்ப கடத்துத்திறன் கொடுக்கப்பட்ட சொத்துக்கு மிகவும் குறிப்பிட்டது அது உண்மையில் கருத்தில் கொள்ளப்படும் அமைப்பின் உள்ளார்ந்த சொத்து எனவே நாம் பார்த்த இந்த வெவ்வேறு அளவுகளின் அலகுகள் என்ன என்பதைப் பார்ப்போம் q டபுள் பிரைம் என்பது ஃப்ளக்ஸ் ஆகும் இதன் அலகுகள் ஒரு மீட்டர் சதுரத்திற்கு வாட் ஆகும் மற்றும் வெப்பப் போக்குவரத்து வீதத்தின் அலகுகள் என்ன இது ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு நொடிக்கு ஜூல்கள் எனவே வெப்பப் பரிமாற்ற வீதம் மைனஸ் kA மடங்கு dT ஆல் dx ஆல் வழங்கப்படுகிறது என்பதை இப்போது நாம் அறிவோம் எனவே நான் இப்போது இங்கே அலகுகளை அமைத்தால் எனவே q இன் அலகுகள் வாட்ஸ் A இன் அலகுகள் பரப்பளவு மீட்டர் சதுரம் மற்றும் dx இன் அலகுகள் ஒரு மீட்டருக்கு கெல்வின் ஆகும் எனவே வெப்ப கடத்துத்திறன் அலகு கெல்வின் மீட்டருக்கு வாட் அலகுகளைக் கொண்டிருப்பதை இங்கிருந்து எளிதாகக் காணலாம் இது எந்த ஒரு பொருளின் வெப்ப கடத்துத்திறனுக்கான அலகுகள் கணினி ஐசோட்ரோபிக் அல்லாததாக இருந்தால் வெப்பநிலை சாய்வு எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரியாக இருக்க எந்த காரணமும் இல்லை கொடுக்கப்பட்ட பொருளின் வெவ்வேறு திசைகளில் வெப்பநிலை சாய்வு கொள்கையளவில் வேறுபட்டிருக்கலாம் இது வெவ்வேறு திசைகளில் வெப்பப் போக்குவரத்தின் ஓட்டம் கொள்கையளவில் வேறுபட்டதாக இருக்கும் என்பதையும் தானாகவே குறிக்கிறது எனவே இது ஐசோட்ரோபிக் அல்லாத அமைப்பாக இருந்தால் வெப்பப் போக்குவரத்தின் ஃப்ளக்ஸ் அடிப்படையில் மைனஸ் k ஆல் gradT ஆக கொடுக்கப்படுகிறது இது வெப்பநிலை சாய்வு ஆகும் மேலும் இது ith திசையில் உள்ள யூனிட் காரணியில் மைனஸ் k க்கு சமம் dT மூலம் dx மற்றும் jdT ஆல் dy y திசையில் சாய்வு மற்றும் z திசையில் சாய்வு இது தானாகவே iqx இரட்டை பிரைம்க்கு சமம் என்பதை குறிக்கிறது x திசையில் உள்ள ஃப்ளக்ஸ் மற்றும் jqy இரட்டை பிரைம் மற்றும் kqz இரட்டை பிரைம் எனவே இது x திசையில் ஃப்ளக்ஸ் ஆகும் இது y திசையில் உள்ள ஃப்ளக்ஸ் மற்றும் இது z திசையில் உள்ள ஃப்ளக்ஸ் ஆகும் எனவே இங்கிருந்து ஸ்லாப் அல்லது பரிசீலிக்கப்படும் பொருளில் உள்ள வெப்பநிலை அனைத்து 3 நிலைகளின் செயல்பாடாகும் என்பது தெளிவாகிறது எனவே இது x y மற்றும் z ஆகிய இரண்டின் செயல்பாடாகும் x y மற்றும் z ஆகியவை திடத்தின் உள்ளே இருக்கும் நிலை வெப்ப கடத்துத்திறன் என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே வெப்ப கடத்துத்திறன் என்பது ஒரு சொத்து ஆகும் இது உண்மையில் வெப்பத்தை நடத்தும் அமைப்பின் திறனைப் பிடிக்கிறது எனவே திடப்பொருட்களின் வெப்ப கடத்துத்திறன் பொதுவாக திரவங்களின் வெப்ப கடத்துத்திறனை விட அதிகமாக உள்ளது இது பொதுவாக வாயுக்களின் வெப்ப கடத்துத்திறனை விட அதிகமாக உள்ளது எனவே எண்களின் உணர்வை உங்களுக்கு வழங்க வாயு அமைப்புகளின் வெப்ப கடத்துத்திறன் பொதுவாக கெல்வின் மீட்டருக்கு 0 01 முதல் 0 1 வாட் வரையிலான அளவில் இருக்கும் மற்றும் திரவத்தின் வெப்ப கடத்துத்திறன் பொதுவாக ஒரு மீட்டருக்கு கெல்வினுக்கு 0 2 முதல் 5 வாட் வரம்பில் இருக்கும் மற்றும் வாயு அமைப்புகளின் வெப்ப கடத்துத்திறன் திட அமைப்புகள் பொதுவாக கெல்வின் மீட்டருக்கு 10 வாட் ஆகும் எனவே பல்வேறு வகையான பொருட்களில் வெப்ப கடத்துத்திறனில் ஏன் வேறுபாடு உள்ளது என்று ஒருவர் கேள்வி கேட்கலாம் திடப்பொருட்களின் திட வெப்ப கடத்துத்திறன் ஏன் அதிகமாக உள்ளது ஏன் k திடமானது அதிகமாக உள்ளது என்ன காரணம் இருக்க முடியும் எனவே பொதுவாக திடப்பொருட்களில் வெப்ப கடத்துத்திறன் 2 கூறுகளைக் கொண்டுள்ளது திடப்பொருட்களில் மூலக்கூறுகள் உண்மையில் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக நிரம்பியுள்ளன என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதற்கான நாட்டம் மிக அதிகம் எனவே உண்மையில் வெப்பத்தை கடத்தும் திறன் திடப்பொருட்களில் மிக அதிகமாக உள்ளது இது திடப்பொருட்களின் வெப்ப கடத்துத்திறன் ஏன் திரவங்கள் மற்றும் வாயுக்களை விட அதிகமாக உள்ளது என்பதை விளக்குகிறது இப்போது ஒரு திடப்பொருளில் உள்ள வெப்ப கடத்துத்திறன் பொதுவாக ke மற்றும் kl ஆகிய 2 கூறுகளைக் கொண்டுள்ளது எனவே இது அடிப்படையில் லட்டிஸ் அலைகள் காரணமாக இருக்கும் கூறு இது முக்கியமாக எலக்ட்ரான் இயக்கத்தின் காரணமாகும் இது இலவச எலக்ட்ரான் இயக்கத்தின் காரணமாகும் இப்போது நீங்கள் உலோகங்களை எடுத்துக் கொண்டால் இலவச எலக்ட்ரான்களின் வெப்ப கடத்துத்திறன் கூறு உண்மையில் லட்டீசை விட அதிகமாக உள்ளது எனவே பொதுவாக இத்தகைய அமைப்புகளுக்கு k என்பது கட்டற்ற எலக்ட்ரான்களின் இயக்கத்திலிருந்து வரும் கூறுகளுக்குச் சமமாக இருக்கும் மற்றும் ke என்பது பொதுவாக உலோகத்தின் மின் எதிர்ப்புத் திறன் ஆகும் நாம் உலோகம் அல்லாதவற்றை எடுத்துக் கொண்டால் எடுத்துக்காட்டாக மட்பாண்டங்கள் பின்னர் பொதுவாக ke kl ஐ விட மிகச் சிறியது உண்மையில் காப்பு அமைப்புகள் பொதுவாக குறைந்த கடத்துத்திறனைக் கொண்டிருப்பதற்கான காரணம் இதுதான் kl உண்மையில் சார்ந்துள்ளது வலுவாக லட்டு ஏற்பாட்டின் மீது எனவே கடத்துத்திறனை மாற்றுவதற்காக கடத்தாத பொருளின் லட்டு ஏற்பாட்டுடன் ஒருவர் விளையாடலாம் அதன் மூலம் அந்த பொருட்களை உண்மையில் ஒரு இன்சுலேடிங் பொருளாகக் கருதலாம் எனவே எடுத்துக்காட்டாக குவார்ட்ஸின் கடத்துத்திறன் இது உண்மையில் மிகவும் வழக்கமான லட்டிஸ் ஏற்பாட்டின் கடத்துத்திறனை விட உருவமற்ற கிராஃபைட்டின் கடத்துத்திறனை விட அதிகமாக உள்ளது எனவே ஏற்பாடு வழக்கமான ஏற்பாடு இருந்தால் லேடிஸ் ஏற்பாடு ஒழுங்கற்றதாக இருப்பதை விட வெப்பத்தை சிறப்பாக நடத்துவதற்கான வலுவான ஆற்றல் உள்ளது திரவங்களைப் பொறுத்தவரை துகள்கள் மிகவும் சீரற்றவை துகள்கள் மிகவும் சீரற்றவை எனவே திரவங்களின் கடத்துத்திறன் உண்மையில் திடப்பொருட்களின் கடத்துத்திறனை விட சிறியதாக இருப்பதால் மூலக்கூறுகள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதற்கான முனைப்பு அல்லது சாத்தியம் உண்மையில் குறைகிறது ஏனெனில் அவை சீரற்ற முறையில் நிரம்பியுள்ளன எனவே திரவங்களின் கடத்துத்திறன் உண்மையில் திடப்பொருட்களின் கடத்துத்திறனை விட சிறியது எனவே எரிவாயு அமைப்புகளைக் கருத்தில் கொள்வோம் எனவே ஒரு வாயு அமைப்பில் வாயுவின் கடத்துத்திறன் மீண்டும் திரவங்களை விட மிகவும் சிறியது துகள்கள் இன்னும் சீரற்ற முறையில் நிரம்பியிருப்பதே இதற்குக் காரணம் மற்றும் பொதுவாக இது வெப்பநிலை அழுத்தம் மற்றும் இரசாயன இனங்கள் சார்ந்தது எனவே வாயுவின் கடத்துத்திறன் பொதுவாக ஒரு யூனிட் தொகுதிக்கு இருக்கும் துகள்களின் எண்ணிக்கை சராசரி மூலக்கூறு வேகம் c பட்டை மற்றும் சராசரி இலவச பாதை லாம்ப்டா ஆகியவற்றுக்கு விகிதாசாரமாகும் எனவே வாயுவின் கடத்துத்திறன் பொதுவாக இந்த மூன்றின் செயல்பாடாகும் வெவ்வேறு வாயுக்கள் வெவ்வேறு சராசரி இலவச பாதை மற்றும் வெவ்வேறு மூலக்கூறு வேகத்தை கொண்டிருக்கும் எனவே இதன் விளைவாக வெவ்வேறு வாயுக்கள் வெவ்வேறு கடத்துத்திறனை கொண்டிருக்கும் எனவே நாம் கடத்தல் நிகழ்கிறது என்று சொல்வோம் குறைக்கும் வெப்பநிலை திசையில் ஆற்றல் பரிமாற்ற செயல்முறை பொதுவாக வெப்ப பரவல் செய்முறை என்று அழைக்கப்படுகிறது எனவே வெப்ப பரவல் உண்மையில் வெப்ப பரவல் எனப்படும் அளவு வகைப்படுத்தப்படுகிறது மற்றும் வெப்ப பரவல் பொதுவாக பயன்படுத்தப்படும் சின்னம் ஆல்பா ஆகும் இது rhoCp ஆல் வழங்கப்படுகிறது இதில் k என்பது பொருளின் கடத்தல் வெப்ப கடத்துத்திறன் rho என்பது பொருளின் அடர்த்தி மற்றும் Cp என்பது பொருளின் குறிப்பிட்ட வெப்ப திறன் எனவே வெப்ப கடத்துத்திறன் அலகுகள் என்னவாக இருக்கும் வெப்ப கடத்துத்திறன் அலகுகள் வெப்ப கடத்துத்திறன் அலகுகள் கெல்வின் மீட்டருக்கு வாட் ஆகும் அடர்த்தியின் அலகுகள் ஒரு மீட்டர் கனசதுரத்திற்கு கிலோகிராம் மற்றும் குறிப்பிட்ட வெப்ப திறன் அலகுகள் ஒரு கிலோகிராம் கெல்வின் ஜூல் ஆகும் இது ஒரு வினாடி மீட்டருக்கு ஜூல்களுக்கு சமம் கெல்வின் கிலோகிராம் ஒரு மீட்டருக்கு கியூப் ஜூல்ஸ் ஒரு கிலோகிராம் கெல்வின் எனவே இதுபோன்ற விதிமுறைகளை நீங்கள் ரத்து செய்தால் வெப்பப் பரவலின் அலகு ஒரு வினாடிக்கு மீட்டர் சதுரமாகும் எனவே வெப்பப் பரவல் என்றால் என்ன வெப்ப பரவல் ஆல்பா என்பது வெப்பத்தை சேமிக்கும் திறனுடன் ஒப்பிடும்போது வெப்ப ஆற்றலை நடத்துவதற்கான பொருளின் திறனை வகைப்படுத்துகிறது அல்லது கைப்பற்றுகிறது எனவே இந்த வரையறைகளுடன் அடுத்த விரிவுரையிலிருந்து நாம் தொடங்குவது என்னவென்றால் பரிசீலிக்கப்படும் கணினியில் வெப்பநிலை விநியோகத்தை மதிப்பிட அல்லது கண்டறிய வெப்ப சமநிலையை எவ்வாறு எழுதுவது என்பதைப் பார்ப்போம்